நாம் ஏற்கனவே கூறியது போல வர்த்தக முத்திரைகளைப் பாதுகாக்க எந்த ஒரு பொறிமுறையும் சட்டமும் இல்லை ஆரம்பத்தில் இந்தியத் தண்டனை தொகுப்புச் சட்டத்தின்கீழ் ஒரு விதி இருந்தது இது குற்றவியல் சட்டத்தின் ஒரு பகுதியாகும் ஆவணங்கள் மற்றும் சொத்துஅடையாளங்கள் தொடர்பான குற்றங்களுடன் தொடர்புடையது மேலும் இது சொத்து மற்றும் பிற அடையாளங்கள் தொடர்பான குற்றங்களையும் தன்னுள் கொண்டிருந்தது யாரோ ஒருவர் அங்கீகாரமின்றி ஒரு அடையாளத்தை பயன்படுத்தினால் அது குற்றவியல் குற்றமாகக் கருதப்படும் எனவே அங்கீகாரமின்றி ஒரு அடையாளத்தைப் பயன்படுத்தும் நபருக்கு அபராதம் விதிக்கப்பட்டது இப்போது இது குற்றவியல் சட்டங்களில் இருந்து ரத்து செய்யப்பட்டுவிட்டது வர்த்தக முத்திரைகள் சட்டம் 1958 இல் இயற்றப்பட்ட போது நமக்கு ஒரு சிறப்பு ஆட்சி உருவாக்கப்பட்டது அங்கீகாரமற்ற அடையாள முத்திரைகளைப் பயன்படுத்துவதைக் குற்றச் செயலாக்கும் விதிமுறை குற்றவியல் சட்டங்களில் இருந்து நீக்கப்பட்டது அது தனி சட்டமாக ஆகியது எனவே நமக்கான முதல் சட்டம் 1958இல் வர்த்தக முத்திரைகள் சட்டம் என்று உருவானது வர்த்தக முத்திரைகள் தொடர்பான சட்டங்களைப் பார்க்கும்போது ஒரு காலப்பகுதியில் சட்டங்களின் ஒருங்கிணைப்பைக் காணலாம் முதலாவதாக 1940 ஆம் ஆண்டில் வர்த்தக முத்திரைகள் சட்டம் இருந்தது இது பிரிட்டிஷ் காலத்தில் இருந்தது மேலும் ஒரு இந்திய வர்த்தக முத்திரைகள் சட்டம் என்று ஒரு சட்டமும் இருந்தது இதன்படி பொருட்கள் அல்லது சேவைகள் வர்த்தகம் என்பது வர்த்தகப் பொருட்களையும் குறிக்கலாம் என்று நாம் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் 1889 ஆம் ஆண்டு முதல் இது நடப்பில் இருந்தது இந்த சட்டமும் பிரிட்டிஷ் சட்டமே மேலும் நம்மிடம் இந்தியத் தண்டனைச் சட்டத்தின் விதிகள் இருந்தன இப்போது 1958ல் வர்த்தகம் மற்றும் வர்த்தக முத்திரைகள் சட்டம் இயற்றப்பட்ட போது மேற்சொன்ன மூன்று சட்டங்களும் விதிகளும் மாற்றப்பட்டன ஆகவே 1958 சட்டம் என்பது சுதந்திர இந்தியா நிறைவேற்றிய முதல் சட்டம் மேலும் இது 1940 சட்டம் 1889 சட்டம் மற்றும் இந்தியத் தண்டனைச் சட்டத்தின் சில விதிகள் ஆகியவற்றை மாற்றியது 1958 சட்டத்திற்கு முன் ஒரு அடையாள முத்திரையைப் பயன்படுத்தும் ஒருவரைத் தடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் நீங்கள் குறிப்பிட்ட நிவாரணச் சட்டம் 1877 ஐப் பயன்படுத்தி நிரந்தரத் தடை உத்தரவைப் பெறுவீர்கள் எனவே அடையாளத்தை அங்கீகாரமற்ற முறையில் பயன்படுத்தும் ஒரு நபருக்கு எதிராக வர்த்தக முத்திரை வைத்திருப்பவர் பெறக்கூடிய நிவாரணம் அதுவாக இருந்தது எனவே உங்கள் அடையாளத்தைப் பயன்படுத்துவதில் இருந்து ஒரு நபரைத் தடுக்க நீதிமன்றத்திலிருந்து நீங்கள் ஒரு உத்தரவை பெறலாம் மேலும் பதிவு தொடர்பான எதுவும் பதிவுச் சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்படுகிறது எனவே பதிவு தொடர்பான பதிவு விஷயங்கள் 1908 ஆம் ஆண்டு இந்தியப் பதிவு சட்டத்தின் கீழ் இருந்தன மேலும் மீறல் தொடர்பான விஷயங்கள் குறிப்பிட்ட நிவாரண சட்டத்தின் கீழ் வந்தன 1958 ஆம் ஆண்டில் இருந்து இந்த சட்டம் நான்கு தசாப்தங்களுக்கு மேலாகச் செயல்பட்டு வந்தது பின்பு இந்த சட்டம் 1999 ஆம் ஆண்டில் வர்த்தக முத்திரைகள் சட்டத்தால் மாற்றப்பட்டது 1995 ஆம் ஆண்டு முதல் இந்தியா உலக வர்த்தக அமைப்பின் உறுப்பினரான போது டிரிப்ஸ் ஒப்பந்தத்தின் தேவைகளுக்கு இணங்க இந்தியாவில் வர்த்தக முத்திரை ஆட்சி கொண்டுவரப்பட்டது 1999இல் டிரிப்ஸ் ஒப்பந்தத்திற்கு இணங்க சட்டத்தில் மாற்றங்கள் கொண்டு வருவதற்காக 1999 சட்டம் நிறைவேற்றப்பட்டது எனவே இப்போது ஒரு சிறிய மறு உரைத்தல்நம்மிடம் 1940இல் வர்த்தக முத்திரைகள் சட்டம் இருந்தது பின்னர் ஒரு வர்த்தக முத்திரை விசாரணைக் குழு கூடியிருந்தது இது ராஜகோபால அய்யங்கார் குழுவின் தலைமையில் அமைக்கப்பட்டு இருந்தது அய்யங்கார் கமிட்டி என்று அழைக்கப்பட்டது அவர்களின் பரிந்துரைகளுக்கு இணங்க 1958 ஆம் ஆண்டு சட்டம் உருவாக்கப்பட்டு நான்கு தசாப்தங்களுக்கு மேலாக இருந்தது பின்னர் 1999 ஆம் ஆண்டின் சட்டம் வந்தது இது டிரிப்ஸ் ஒப்பந்தத்தின் கீழ் உள்ள கட்டுப்பாடுகளை ஏற்றுக் கொள்ளும் வகையில் சட்டத்தைக் கொண்டு வந்தது இப்போது இது தற்போதுள்ள சட்டத்தின் விரிவான மறு ஆய்வு மற்றும் வளர்ச்சி மற்றும் வர்த்தக நடைமுறைகளுக்கு இணங்க அமைந்தது மேலும் 1958 ஆம் ஆண்டின் சட்டத்திற்குப் பிறகு நான்கு தசாப்தங்களில் ஏற்பட்ட முக்கியமான நீதித்துறை முடிவுகளுக்கும் இது பலன் அளித்தது 1999 சட்டத்தில் 1958 சட்டத்தில் இல்லாத சில அம்சங்கள் உள்ளன இது வர்த்தக முத்திரையின் நோக்கம் மற்றும் வரையறையை விரிவுபடுத்தியது இது பதிவு செய்யும் செயல் முறையை மேம்படுத்துகிறது உற்பத்தியில் காலம் 7 முதல் 10 ஆண்டுகள் வரை உயர்த்தப்பட்டது 7 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஒரு வர்த்தக முத்திரையை புதுப்பிக்க வேண்டியது இந்தக் காலம் இப்போது பத்து வருடங்களாக மாற்றப்பட்டது இது நன்கு அறியப்பட்ட அடையாளங்கள் மற்றும் கூட்டு அடையாளங்களுக்கான பதிவு சேவையை அறிமுகப்படுத்தியது இது 1958 சட்டத்தில் இல்லை உலக வர்த்தக அமைப்பின் கட்டுப்பாடுகளுக்கு இணங்க இந்த மாற்றம் கொண்டுவரப்பட்டது இப்போது ஒரு வரம்பு மீறல் வழக்கு தாக்கல் செய்யப்படும் போது வாதி வசிக்கும் இடத்தில் தாக்கல் செய்ய இயலும் முன்னர் அத்துமீறல் நடந்த இடமாக இருக்க வேண்டும் அல்லது பிரதிவாதி தங்கியிருக்கும் இடத்திலோ அல்லது தனது வியாபாரத்தை மேற்கண்ட இடத்திலோ தான் வழக்குத் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்ற விதி இருந்தது தற்போது 1999 சட்டத்தின் அதிகார வரம்பு முழு இந்தியாவிற்கும் பரவியுள்ளது அதேபோல் பதிவு செய்யப்பட்டுவிட்டால் புதுப்பித்தல் என்பது பத்து வருடங்களுக்கு ஒரு முறை செய்யக்கூடும் எனவே ஒரு வர்த்தக முத்திரை புதுப்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் வரைமேலும் அதை நுழைவில் இருந்து பாதுகாப்பதற்கான முயற்சிகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கும் வரை அதை நிரந்தரமாக உயிருடன் வைத்திருக்க முடியும் தற்போது பதிவு செய்வதன் மூலம் கிடைக்கும் உரிமைகளில் பதிவு செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான அடையாளத்தைப் பயன்படுத்துவதற்கான பிரத்தியேக உரிமையும் அடங்கும் எனவே அடையாளத்தைப் பயன்படுத்துவதற்கான உரிமை அது எந்த பொருட்கள் மற்றும் சேவைகள் உடன் இணைத்துப் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அவற்றின் அளவில் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது எடுத்துக்காட்டாக ஒரு குறிப்பிட்ட வகையான பொருட்களை உள்ளடக்கிய பொருட்களின் வர்த்தகம் என்று நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையைப் பதிவு செய்திருந்தால் காலணிகள் என்று வைத்துக்கொள்வோம் அந்த அடையாளத்தை நீங்கள் காகிதப் பொருட்கள் விற்பனைக்கு பயன்படுத்த முடியாது அந்த வகுப்புப் பொருட்களை உள்ளடக்கிய பதிவு உங்களிடம் இருக்க வேண்டும் நல்ல வர்த்தக முத்திரை என்றால் என்ன பேசுவதற்கும் உச்சரிப்பதற்கும் எளிதான அடையாளமாக இருப்பதே ஒரு நல்ல வர்த்தக முத்திரை ஏனென்றால் நாள் முடிவில் ஒரு வர்த்தக முத்திரையை வர்த்தகர் என்பவர் உருவாக்கினாலும் அதைப் பயன்படுத்துவது பயனர்கள் அல்லது பொதுமக்கள் தானே இது ஈர்க்கக் கூடியதாகவும் நினைவில் வைத்துக் கொள்ளவும் அல்லது நினைவில் கொள்ளவும் எளிதாக இருக்கவேண்டும் இது ஒரு கண்டுபிடிக்கப்பட்ட அல்லது உருவாக்கப்பட்ட வார்த்தையாக இருக்கலாம் ஏனென்றால் பொதுவாக அகராதிச் சொல் மற்றும் பொதுவான சொற்கள் வர்த்தக முத்திரைகளாக அனுமதிக்கப்படுவதில்லை மேலும் நீங்கள் ஒரு தனித்துவமான மோனோகிராம் லோகோ அல்லது வர்த்தக முத்திரையைக் குறிக்கும் ஒரு வடிவியல் சாதனத்தையும் வைத்திருக்கலாம் இப்போது நீங்கள் தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள் என்னவென்றால் பாராட்டுக்கள் மற்றும் விரிவான விளக்கமான விஷயங்கள் பாராட்டுக்கள் மற்றும் விரிவான விஷயங்களுக்கு வர்த்தக முத்திரை வழங்கப்படுவதில்லை புவியியல் பெயர்கள் பொதுவான குடும்பப் பெயர்கள் சமூகம் அல்லது நபர்களின் பெயர்கள் தவிர்க்கப்படவேண்டும் புவியியல் பெயர்கள் வர்த்தக முத்திரையின் பொருளாக இருக்க முடியாது ஆனால் ஒரு குறிப்பிட்ட புவியியல் பிரதேசத்திலிருந்து வரும் பொருட்களை புவிசார் குறியீடு மூலம் பாதுகாக்க முடியும் இது நாம் விவாதிக்கக் கூடிய மற்றும் ஒரு தலைப்பு வர்த்தக முத்திரையாகப் பயன்படுத்த சட்டத்தால் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயத்தை வர்த்தக முத்திரையாகப் பயன்படுத்த முடியாது ஏற்கனவே இருக்கும் அடையாள முத்திரைக்கு ஒத்த தோற்றமோ அல்லது விஷயமோ இருந்தால் அதைப் பயன்படுத்த முடியாது ஏனென்றால் அது குழப்பத்தை ஏற்படுத்தக் கூடும் அல்லது அது ஏமாற்றும் ஒற்றுமை என்று நாம் அழைப்பதற்கு வழிவகுக்கும் மேலும் இதில் நடவடிக்கைக்கு ஒரு காரணமாகவும் அமைந்து விடும் வர்த்தக முத்திரையானது பிரிவு இரண்டில் வரையறுக்கப்பட்டுள்ளது இதன் பொருள் என்னவென்றால் இது ஒரு வரைபடமாகக் காட்சிப்படுத்தப் படக்கூடிய ஒரு குறியீடு எனவே வரைகலை பிரதிநிதித்துவம் ஒரு அடையாளக் குறிக்கு முக்கியமானது மற்றும் இது பொருட்கள் மற்றும் சேவைகளை வேறுபடுத்தும் திறன் கொண்டது எனவே இது பிரதிநிதித்துவப்படுத்தப் படலாம் இது ஒரு நபரின் பொருட்கள் மற்றும் சேவைகளை மற்றொருவரின் பொருட்கள் மட்டும் சேவைகளிலிருந்து வேறுபடுத்துகிறது இது பொருட்களின் வடிவமாக இருக்கலாம் அல்லது அவற்றின் பேக்கேஜிங் மற்றும் வண்ணங்களின் கலவையாக இருக்கலாம் எனவே இவை வரையறைகளாக இருந்தன இப்போது புது வரையறையில் புதியவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன ஒரு அடையாளக் குறி என்பது வரைபடமாகக் குறிக்கக் கூடியது அது பொருட்கள் மற்றும் சேவைகளை வேறுபடுத்தும் செயல்பாட்டைச் செய்கிறது எதை இப்போது வரைபடமாகக் குறிக்க முடியுமோ எது ஒருவருடைய பொருட்கள் மற்றும் சேவைகளை இன்னொருவரின் பொருட்கள் மற்றும் சேவைகளில் இருந்து வேறுபடுத்துகிறதோ அதையே வர்த்தக முத்திரையாகக் கருதமுடியும் இதில் பேக்கேஜிங் பொருட்கள் இருக்கலாம் இப்போது சில பேக்கேஜிங் பொருட்கள் ஒரு குறிப்பிட்ட தயாரிப்புகளுக்குத் தனித்துவமாக உள்ளன அவை அடையாளக் குறியால் பாதுகாக்கப் படலாம் இதில் வண்ணக் கலவையும் உள்ளடங்கும் வார்த்தை அடையாளங்கள் தனியாக வார்த்தையை அல்லது எழுத்துக்கள் அல்லது எண்களைப் பயன்படுத்துவதற்கான உரிமையைக் கோருகின்றன இந்த வார்த்தைகள் எவ்வாறு எழுதப்படுகின்றன என்பதில் உரிமை கோரப்படுவதில்லை எனவே சொல் அடையாளங்கள் என்பது ஒரு வார்த்தையை மட்டும் குறிக்கும் அடையாளங்கள் மேலும் இது சொல் அல்லது எழுத்துக்கள் அல்லது எண்களைப் பயன்படுத்துவதற்கு மட்டுமே உரிமையை அளிக்கிறது சேவை அடையாளங்கள் என்பது சொல் ஒரு சொற்றொடர் ஒரு சின்னம் அல்லது வடிவமைப்பு இவற்றில் ஏதேனும் ஒன்றாகும் அவை பொருட்களை விட ஒரு சேவையின் மூலத்தை அடையாளம் காணவும் வேறுபடுத்தவும் பயன்படுத்தப்படுகின்றன எனவே பொருட்களை அங்கீகரிப்பதற்கு பொருட்கள் அடையாளங்கள் பயன்படுத்தப்படுகின்றன அதேசமயம் சேவையின் மூலத்தை அங்கீகரிக்க சேவை அடையாளங்கள் பயன்படுத்தப்படுகின்றன பல உறுப்பினர்கள் கூடிய சங்கத்தின் பொருட்கள் அல்லது சேவைகளை தனித்துவப் படுத்திக் காட்டுவதற்கு அடையாளங்கள் பயன்படுத்தப்படுகின்றன சில வர்த்தக சமூகங்கள் மற்றும் சில வர்த்தக அமைப்புகள் இத்தகைய அடையாளங்களைக் கூட்டாகப் பயன்படுத்துகிறார்கள் சங்கத்தின் உறுப்பினர்கள்இந்த அடையாளங்களைப் பயன்படுத்த அனுமதிக்கப்படுகிறார்கள் வர்த்தக முத்திரையின் உரிமையாளரால் அடையாளச் சான்றுகளின் மேல் சான்று அளிக்கப்படுகிறது இந்தச் சான்றுகள் பொருட்களின் உற்பத்தி அல்லது சேவைகளின் செயல்திறன் தரம் துல்லியம் அல்லது பிற குணாதிசயங்களின் மூலப்பொருள் முறை தொடர்பானவை எனவே நமக்குத் தெரிந்த அடையாளக் குறிகள் அனைத்தும் அடையாளச் சான்று குறிகள் பழைய குறிகள் யாவும் சான்று குறிகள் சில வழக்கத்திற்கு மாறான வர்த்தக முத்திரைகளும் உள்ளன வண்ணங்களின் கலவையாக சில வர்த்தக முத்திரைகள் இப்போது பயன்படுத்தப்படுகின்றன இது 1958 ஆம் ஆண்டின் சட்டத்தில் இல்லை அந்தப் பொருளில் பார்க்கும்போது இவை வழக்கத்திற்கு மாறானவை ஆனால் 1999ஆம் ஆண்டின் சட்டம் வண்ணங்களின் வண்ணக் கலவையை வர்த்தக முத்திரையின் ஒரு பொருளாக இருக்க அனுமதிக்கிறது எனவே கேட்பரீஸ் சாக்லேட்டுகளில் ஊதா நிறத்தைப் பயன்படுத்துவது அத்தகைய ஒரு உதாரணம் கொக்கோகோலா பாட்டிலின் வடிவமும் வடிவமைப்புச் சட்டத்தின் ஒரு பொருளாக இருக்கலாம் என்று நாம் குறிப்பிட்டது போல 1999 ஆம் ஆண்டின் சட்டத்தின்கீழ் வடிவ அடையாளங்கள் அனுமதிக்கப்படுகின்றன வேறு சில வழக்கத்திற்கு மாறான அடையாளங்கள் இன்னும் சட்டத்தின்கீழ் அங்கீகரிக்கப்படவில்லை உதாரணமாக வாசனை அடையாளங்கள் மற்றும் ஒலி அடையாளங்கள் ஹார்லி டேவிட்ஸன் மோட்டார் சைக்கிள்கள் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு இருந்தது அவர்கள் கேட்ட ஒரு ஒலி அடையாளம் அமெரிக்காவில் மறுக்கப்பட்டது வேறு அதிகார வரம்புகளுக்குக் கீழ் டென்னிஸ் பந்துகளுக்கு வெட்டப்பட்ட புல் வாசனை என்பது அடையாளமாகவும் கார் டயர்களுக்கு ரோஜா வாசனை என்ற அடையாளமும் வழங்கப்பட்ட நிகழ்வுகள் உள்ளன இது தொடர்பாக இந்தியாவில் உள்ள சட்டம் என்னவென்றால் வர்த்தக முத்திரைகளை வரைபடமாகப் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் இது சட்டத்தின் கீழ் ஒரு தேவை மற்றும் அதை வரைபடமாகப் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டுமானால் அது காகிதத்தில் சித்தரிக்கக் கூடியதாக இருக்க வேண்டும் அப்படித்தான் உங்கள் வர்த்தக முத்திரைகளை நீங்கள் தாக்கல் செய்ய முடியும் எனவே இந்திய சட்டத்தின் கீழ் வாசனை அடையாளங்கள் மற்றும் ஒலி அடையாளங்கள் அனுமதிக்கப் படுமா என்பது குறித்து இன்னும் சில நிச்சயமற்ற நிலைகள் உள்ளன வாசனை அடையாளங்கள் மற்றும் ஒலி அடையாளங்கள் தவிர சுவைக்கான வர்த்தக முத்திரைகள் இருப்பதற்கான முயற்சியும் உள்ளது ஆனால் இந்தியாவில் வர்த்தக முத்திரையானது காகிதத்தில் வரைபடமாகச் சித்தரிக்கப்பட வேண்டும் எனவே வாசனை மற்றும் ஒலி தொடர்பான வர்த்தக முத்திரைகள் சட்டம் இந்தியாவில் இன்னும் ஒரு உருவத்திற்கு வரவில்லை இப்போது வர்த்தக முத்திரைக்கு யார் விண்ணப்பிக்க முடியும் வர்த்தக முத்திரையின் உரிமையாளர் எனக் கூறும் எந்த ஒரு நபரும் அதாவது அடையாளத்தைப் பயன்படுத்துபவர் அல்லது அதைப் பயன்படுத்த முடிவு செய்து இருப்பவர் வர்த்தக முத்திரைக்கு விண்ணப்பிக்கலாம் இதற்குவடிவமைப்புகள் மற்றும் வர்த்தக முத்திரைகளுக்கான கட்டுப்பாட்டாளர் ஜெனரலுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் இது வடிவமைப்புகள் மற்றும் வர்த்தக முத்திரைகளுக்கான பொதுவான கட்டுப்பாட்டு அலுவலகம் ஆகும் இந்த அலுவலகத்தில் விண்ணப்பத்தைச் சமர்ப்பிப்பதன் மூலம் விண்ணப்பம் தாக்கல் செய்யப்படுகிறது விண்ணப்பத்தைத் தபால் மூலம் அலுவலகத்தில் சமர்ப்பிக்கலாம் அல்லது மின்னணு முறையில் இ ஃபைலிங் செய்ய அனுமதிக்கப்படுகிறது விண்ணப்பத்தில் வர்த்தக முத்திரை அந்த முத்திரை தொடர்பான பொருட்கள் மற்றும் சேவைகள் வர்த்தக அடையாளத்தின் வரைகலை பிரதிநிதித்துவம் ஆகியவை இருக்க வேண்டும் அடையாளக் குறியானது ஏற்கனவே பயன்பாட்டில் இருந்தால் அந்த வர்த்தக முத்திரை தொடர்பான பொருட்கள் மற்றும் சேவைகள் பெயர்முகவரி வழக்கறிஞர் விவரங்கள் மற்றும் அடையாளத்தைப் பயன்படுத்தி வந்துள்ள காலம் ஆகியவற்றைக் குறிப்பிட வேண்டும் வர்த்தக முத்திரை பயன்பாட்டுக்கான பிரத்தியேக உரிமையை வழங்குகிறது இது வர்த்தக முத்திரையின் உரிமையாளரின் முதன்மை ஆதாரம் ஆகும் இது உரிமையின் சான்று பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர் தனது வர்த்தக முத்திரையை வேறு எந்த சொத்தைப் போலவும் இன்னொருவருக்கு ஒதுக்கலாம் அல்லது உரிமம் வழங்கலாம் இது அறிவுசார் சொத்தின் ஒரு தனித்துவமான அம்சமாகும் அனைத்து அறிவுசார் சொத்துக்களும் இன்னொருவருக்கு ஒதுக்கப்படலாம் அல்லது உரிமம் ஆக வழங்கப்படலாம் அவ்வப்போது அடையாளக் குறி புதுப்பிக்கப்பட்டால் பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர் பதிவு செய்யப்பட்ட முத்திரையுடன் தொடர்புடைய நல்லெண்ணத்தை எப்போதும் அனுபவிக்க முடியும் எனவே அடையாளக்குறிக்குக் காரணம் என்று கூறப்படும் நல்லெண்ணத்தை என்றென்றும் பராமரிக்க முடியும் எனவே இதை நாம் வரம்பற்ற ஆயுள்கால அறிவுசார் சொத்து என்று அழைக்கிறோம் வரம்பற்ற ஆயுள்கால அறிவுசார் சொத்து என்பதால் அதைப் புதுப்பிப்பதன் மூலம் அதை எப்போதும் வைத்திருக்க முடியும் உதாரணமாக கொக்கோகோலா சுமார் நூறு ஆண்டுகளாக உள்ளது ஏனெனில் அது தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்டு வருவதால் வர்த்தக முத்திரை ஆனது தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்டு உயிருடன் உள்ளது